முதல் விரிவுரையில் பயோ இன்பர்மேட்டிக்ஸ் இன் அடிப்படைக் கருத்துக்களை எடுத்துக்காட்டுகளுடன் மற்றும் அதன் வெவ்வேறு அம்சங்களையும் அதாவது தரவுத்தளம் உருவாக்குவது அல்காரிதம் மற்றும் ஹைபோதேசிஸ் கட்டமைப்பு அடிப்படையிலான டிரக் உருவாக்குவது மற்றும் வரிசையின் அடுத்த பரிணாமத்தையும் நினைவு கொண்டோம் மற்றும் பயோ இன்பர்மேட்டிக்ஸ் இன் பயன்பாடுகளையும் உயிரியல் தகவலின் சிக்கல்களையும் விவாதித்தோம் டி என் ஏ வைப்பற்றி பேசினால் அவை ஜெனிடிக் பொருள் இவற்றில் சேமித்து வைத்துள்ள செய்திகள் மூலம் உயிரினத்தின் இன்டர்ணல் கெமிக்கல் கலவையையும் வளர்ச்சி மற்றும் இனப்பெருக்கத்தையும் ஒழுங்குபடுத்துகிறது எடுத்துக்காட்டாக அம்மாவின் சுருள் முடிக்கும் அப்பாவின் கண்கள் மற்றும் பல ஜெனிடிக் தகவல்களை பெறுகிறார்கள் அதனால் பல்வேறு அலகுகள் இந்தப் பண்புகளை நிர்வகிக்கிறது அந்த ஜெனிடிக் நிலையை நாம் ஜீன் என்று அழைக்கிறோம் ஜீனோம் வரிசையில் நிறைய ஜீன்கள் இருக்கிறது அதனால் அவற்றைப் பார்த்தால் நியூக்ளியோடைடு வரிசை காண தனித்துவமான வரிசை உள்ளது எடுத்துக்காட்டாக ஏ டி சி ஜி அடெனின் சைடோ சின் மற்றும் நியூக்ளியோடைடு பெறுகிறோம் இங்கு ஓர் எடுத்துக்காட்டு இவற்றில் பாஸ்பேட் உறுப்பு உள்ளது மற்றும் மையத்தில் டி ஆக்சி ரிபோஸ் சுகர் உள்ளது மற்றும் நான்கு வகையான பேஸ் டிஎன்ஏ விற்கு உள்ளது அதேபோல் ஆர் என் ஏ விற்கு நான்கு வகையான பேஸ் உள்ளது மூன்று பேஸ்களும் பொதுவாக இருக்கும் மாறாக தைமின்க்கு பதிலாக உராசில் இடம்பெரும் நாம் டிஎன் ஏ மற்றும் ஆர் என் ஏ வை பார்த்தாள் டி என் ஏ நாம் டியோக்ஸி ரிபோஸ் நியூக்ளிக் ஆசிட் என்றும் இதன் முதுகெலும்பில் சுகர் மாலிக்யூலைப் பெற்றுள்ளது அதனால் பேஸ் பார்த்தாள் இவைதான் பேஸ் பாஸ்பேட் மற்றும் சுகர் எனவே முதல் வடிவத்திலிருந்து ஆரம்பித்தாள் 2 3 4 மற்றும் 5 என்பதனை பார்க்கலாம் எனவே 2 இல் இங்கே ஹைட்ரஜன் இது டியோக்ஸி இருக்கிறது அதனால் டி என் ஏ வை டியோக்ஸி ரிபோஸ் நியூக்ளிக் ஆசிட் என்றும் ஆர் என் ஏ வகையில் ஹைட்ராக்ஸி என்பதால் ஆக்சி ரிபோஸ் என்றும் அழைக்கலாம் எனவே இதனை நாம் ரிபோ நியூக்ளிக் ஆசிட் என்று அழைக்கலாம் டி என் ஏ வில் நான்கு வகையான பேஸ்கல் உள்ளன அவை அடிநின் சைடுசீன் குவானின் மற்றும் தைமின் இந்த 4 பேஸ்கலும் இரண்டு வகைகளாக பிரிக்கப்படுகிறது ஒன்று பியூரின் அவை டபுள் ரிங் வடிவத்திலும் உள்ளது இவற்றில் எக்ஸன் வடிவமும் அதில் ஒரு பெண்டகன் வடிவம் இணைந்துள்ளது அதைப்போல் பிரமிடின் வடிவம் எக்ஸன் வடிவத்தில் உள்ளது நான்கு கார்பன் மற்றும் இரண்டு நைட்ரஜன் உடன் உருவாக்கப்பட்டுள்ளது நீங்கள் அதை பார்த்தால் 1234 கார்பன்கள் மற்றும் 2 நைட்ரஜன் இருக்கும் சைடுசின் டி என் ஏ மற்றும் ஆர் என் ஏ இரண்டிலும் உள்ளது மற்றும் டி என் ஏ வில் தைமின் ஆர் என் ஏ வில் யூராசில் லும் உள்ளது இங்கே ஒரு CH 3 உள்ளது அவை டி என் ஏ மற்றும் ஆர் என் ஏ இடையிலான வேறுபாட்டை உருவாக்குகிறது அதனால் டி என் ஏ மற்றும் ஆர் என் ஏ இவற்றிற்கான மாறுபட்ட அம்சங்கள் என்ன என்பது வருகிறது மாணவர் டியோக்ஸி ரிபோஸ் மற்றும் யூராசில்Uracil மாணவர்பேசஸ் மற்றும் இரண்டாவதாக இன்னொரு நிலை இருக்கிறது அதனால் டி என் ஏ வில் தை மீனும் மற்றும் ஆர் என் ஏ வில் யூராசியிலும் உள்ளது இவை எப்படி உருவாகிறது இங்கே 4 வெவ்வேறு பேசஸ் ரிபோஸ் சுகர் மற்றும் பாஸ்பேட் உடன் இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் இவற்றின் மூலம் டி என் ஏ வரிசை எப்படி உருவாகிறது இங்கே எடுத்துக்காட்டாக 1 ஐ எடுக்கலாம் இவை மொலக்யூல் 2இவை மொலக்யூல் 3 எனவே மூன்றாவதில் OH இருக்கிறது அதனால் பாஸ்பேட் OH உடன் இணைக்கப்பட்டுள்ளது எனவே நீர் மொலக்யூல்லை நீக்குவதற்கு கண்டன் சேஷன் வினை பயன்படுகிறது இதற்காக H மற்றும் OH பயன்படுகிறது மற்றும் நீங்கள் ஒரு லிங்காஜ் பாஸ்போ டை எஸ்டர் லிங்காஜை பார்க்கலாம் ஏனெனில் இவற்றில் 2 எஸ்டர்கல் உள்ளது நாம் டை எஸ்டர் லிங்காஜை உருவாக்கலாம் ஏனெனில் இவை மொலக்யூலே எனவே இவை முதலிலும் மற்றும் இரண்டாவது உள்ளது இங்கே நீர் மொலக்யூல்லை உடைய கண்டெண்டேஷன் லிங்காஜை கொண்டுள்ளது பாஸ்போர்ட்டைஎஸ்டர் லிங்காஜை வைத்திருக்கும்போது தொடர்ச்சியான காட்சி இருக்கிறது ஒரு நியூக்ளியோடைடு ஒரு வரிசையில் இருந்து இன்னொரு வரிசைக்கு கொண்டுள்ளது இங்கே பாஸ்பேட் இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் இவை ரிபோஸ் என்று கூறலாம் எங்கு உள்ளது மற்றும் நீங்கள் ஒரு நியூக்ளியோடைடு பார்க்கலாம் இங்கே டிஎன்ஏவை பார்த்தாள் இவை 2 ஸ்டாண்டுகள் கொண்டுள்ளது ஒரு ஸ்டாண்ட் உடன் மற்றொரு ஸ்டாண்ட் தேவைக்குஅதிகமான செய்தியை கொண்டுள்ளது தேவைக்கு அதிகம் என்பது ஒரே மாதிரியாக இல்லை ஏனெனில் இங்கு 5 ல் இருந்து 3 திசைக்கு செல்கிறது எனவே ஒன்று 5 ல் இருந்து 3 கும் மற்றொன்று 3ல் இருந்து 5 கும் இருக்கிறது எனவே பேஸ்கல் ஒன்றுடன் ஒன்று கம்பிளிமெண்டரி ஆக உள்ளது ஒரு ஸ்டாண்டில் குவானின் இருந்தாள் மற்றொரு ஸ்டாண்டில் சைடுசின் இருக்கும் நான் ஒரு எடுத்துக்காட்டை காட்டுகிறேன் இங்கே அடிநின்பச்சை நிறத்தில் நிறத்திலும் சைடுசின் சிவப்பு நிறத்திலும் குவானின்நீல நிறத்திலும் தயமின் மற்றும்மேஜெண்ட நிறத்திலும் என்னது உள்ளது குவானைனுடன் சைடுசினும் அடினைனுடன் தயமின்னும் இணைக்கப்பட்டுள்ளது எப்போதும் டி என் ஏ மாடலை உருவாக்கும் போதும் அவற்றில் பாஸ்பேட் பேக்போன் இருக்க வேண்டும் இரண்டு பக்கத்திலும் பேஸ் நுழைப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் எனவே லேடர் வகையான அமைப்பை நினைத்துக் கொள்வோம் குழந்தைகள் விளையாடும் லீகோ விளையாட்டை எடுத்துக்கொள்ளலாம் அவற்றைப் பார்க்கும்போது இவற்றின் அமைப்பு புரிகிறது ஏனெனில் பேக் போனில் சைட் செயினும் இடையில் பேசஸ்களும் இருக்கிறது எனவே அவை கட்சிதமாக பொருத்தப்பட்டுள்ளது என்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சரியான இடைவெளியுடன் கெமிக்கல் வரிசைகள் அந்தந்த பேஸ் உடன் இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் அவர்கள் ஹைட்ரஜன் இணைப்பின் முறையை கண்டறிந்து உடன் அவை சாதகமான ஆற்றலுடன் சரியாக பொருந்த கூடும் எனவே எப்படி இந்த பேஸ் பேரிங் நடக்கிறது அடிநின் மற்றும் தயமின் 2 ஹைட்ரஜன் இணைப்புடன் இணைகிறது மற்றும் குவானின் சைடுசின் 3 ஹைட்ரஜன் இணைப்புடன் இணைகிறது இந்த பேரிங் சிறப்புடன் இருக்கிறது என்றால் ஏன் அவை மற்ற பேஸ்கலுடன் இணைவதில்லைஏன் அடிநின் குவானின்டனும் தயமின் சைடுசின்டன் இணைவதில்லை மாணவர் ஏனெனில் ஒன்று பியூரின் மற்றொன்று பிரமிடின் ஆக இருக்கிறது எனவே அவை ஒன்றான இடைவெளியில் இருக்கிறது நீங்கள் சரியாக சொல்கிறீர்கள் ஒன்று பியூரின் மற்றும் ஒன்று பிரிமிடின் ஆக இருக்குமானால் இரண்டு பியூரின்கள் அல்லது இரண்டு பிரமிடுகளை வைத்திருக்க முயற்சித்தாள் அல்லது எனர்ஜி இல்லாதவராகவும் மற்றும் அதிக கூட்டம் உடனும் அதிக இடைவெளியுடன் இருக்கிறது அவை ஸ்டிரைக் இடைவினைகள் செய்தன அவை ஒன்றுடன் ஒன்று இணைய முடியவில்லை எனவே இரண்டு வழிகள் உள்ளன ஒன்று ஸ்டரிக் ஹின்றன்ஸ் மற்றொன்று கெமிக்கல் குரூப் காரணங்கள் உள்ளன அடிநின் எப்போதும் தயமின்டனும் குவானின் எப்போதும் சைடுசின்டனும் இணைகிறது எனவே ஒரு ஸ்டாண்ட் தெரிந்தாள் இவற்றில் கம்பிளிமெண்டரி ஸ்டாண்ட் தெரியும் ஏனெனில் ஏ எப்போதும் டி உடன் ஜி எப்போதும் சி உடன் இணைகிறது டிஎன்ஏ மொலக்யூலே லில் இரண்டு ஸ்டாண்ட் களும் கம்பிளிமெண்டரி ஆக இருக்கிறது ஆனால் அவைகள் 5 இல் இருந்து 3 க்கு ஒன்றாக இருப்பதில்லை ஒன்று 5 லில் இருந்து 3 க்கும் மற்றொன்று 3 லில் இருந்து 5 கும் ஆன திசையில் இருக்கிறது ஏனெனில் செல்லுலார் செயல்களிலும் டி என் ஏ 5 லில் இருந்து 3 திசையில் நடக்கிறது எனவே இந்த திசை தான் சரியாக இருக்கிறது எடுத்துக்காட்டாக நாம் ஒரு வரிசையை எடுத்துக்கொண்டால் ACGGTTACG நாம் வரிசை மற்றும் கம்பிளிமெண்டரி வரிசை என்னவென்று கூறலாம் பின்னர் நீங்கள் பைரிங் பெறலாம் கம்பிளிமெண்டரி வரிசையை எழுதலாம் எனவே அவை 3 எல் இருந்து 5 திசையிலும் இருக்கும் அதனால் A விற்கான கம்பிளிமெண்டரி என்னவாக இருக்கும் மாணவர் T T C க்கா மாணவர் G G சரியாக இருக்கிறது நாம் A டு G மற்றும் C டு G T டு A மற்றும் பல என எழுத விரும்புகிறோம் c திசையிலும் மற்றும் இங்கே 3 எல் இருந்து 5 திசையிலும் இருக்கிறது நமக்கு காம்ப்ளிமென்ட்யாரடி தேவைப்படுகிறது எனவே நம்மிடம் ரிவர்ஸ் திசை இருந்தது நாம் 5 ல் இருந்து 3' என எழுதினால் இந்த திசையை ரிவர்ஸ் செய்யலாம் எனவே CGTAACGT இருந்து ஆரம்பித்தாள் கம்பிளிமெண்டரி வரிசையை எப்படி எழுதுவது எடுத்துக்காட்டாக இங்கே இருக்கிறது A C T G இருக்கிறது அதனால் இங்கே நாம் 5 ல் இருந்து 3 3 ல் இருந்து 5 எழுதலாம் இவை எனவே இங்கே கம்பிளிமெண்டரி பார்க்கலாம் இங்கே நான் ஒரு எடுத்துக்காட்டு வரிசையுடன் தருகிறேன் கம்பிளிமெண்டரி ஸ்டாண்ட் திசையிலிருந்து என்னவாக இருக்கிறது மாணவர் G G மாணவர் C C மாணவர்T T மாணவர்A A மாணவர்G G மாணவர்C C மாணவர்A A மாணவர்G G மாணவர்AA AA மாணவர்TT TT மாணவர்A A மாணவர்G G C மாணவர்TT TT மாணவர்AA AA மாணவர்C CG மாணவர்GG மாணவர்C C Tசரி அதனால் பேர் பெறவேண்டும் மற்றும் இந்த ரிவர்ஸ் திசையையும் இதுதான் கம்பிளிமெண்டரி ஸ்டாண்ட் இப்போது பயோ இன்பர்மேட்டிக்ஸ் நீங்கள் பல வரிசைகளை பெற்றிருக்கின்றன நீங்கள் அல்காரிதம் ஸ் எழுதலாம் மற்றும் அல்காரிதம் மூலம் கம்பிளிமெண்டரி ஸ்டாண்ட் பெறலாம் அல்காரிதம் எப்படி எழுதுவது முதலில் என்ன செய்வது மாணவர் இந்த வரிசையை எடுத்து வைக்கவும் மாணவர் இதை ரிவர்ஸ் செய்யவும் ரிவர்ஸ் செய்யவும் மற்றும் கம்பிளிமெண்டரி அல்லது நீங்கள் கம்பிளிமெண்டரி பெறலாம் மற்றும் இதை ரிவர்ஸ் செய்யலாம் நீங்கள் அதை செய்வதற்கு இலக்கியத்தில் பல்வேறு ப்ரோக்ராம்ஸ் இருக்கிறது ஏனெனில் டி என் ஏ வரிசையை பகுப்பாய்வு செய்வதற்கு பல்வேறு ஒன்றுசேர்ந்த திட்டங்களை சேகரித்தன அதனால் எம்போஸ் ஒரு தொகுப்பாக இருக்கிறது எம்போஸ் என்பது ஈரோப்பியன் மொலக்யூலர் பயாலஜி ஓபன் சாப்ட்வேர் சூட் இவை பல ப்ரோக்ராம்ஸ் உடைய தொகுப்பு ஒரு வரிசையை பகுப்பாய்வு செய்வதற்கு பல ப்ரோக்ராம்ஸ் அந்த பக்கத்தின் முடிவில் காணலாம் நான் இந்த சிறப்பான சாஃப்ட்வேர் பயன்படுத்தி டி என் ஏ வரிசையை பகுப்பாய்வு செய்யலாம் இந்த சாப்ட்வேரை எம்போஸ் என்று அழைக்கிறோம் எப்படி எம்போஸ் சாப்ட்வேரில் இருந்து கம்பிளிமெண்டரி ஸ்டாண்ட் பெறுவது எம்போஸ் வெப்சைட் செல்வோம் பிறகு எடிட் போகவேண்டும் இறுதியாக மாடல் ரேவீக் பார்க்கலாம் இது ரிவர்ஸ் வரிசை மற்றும் நியூக்ளியோடைடு நிரப்புகிறது எனவே நீங்கள் தரவுத்தளத்தில் இருந்து வரிசையை கொடுக்கலாம் அல்லது இங்கே ஒரு பைலை தேர்வு செய்யலாம் உங்கள் பைல் உங்கள் கணினியில் இருந்தால் நீங்கள் ஒரு வரிசையை கொடுக்கலாம் அல்லது தட்டச்சு செய்யலாம் இங்கே நான் ஒரு வரிசையை கொடுக்கிறேன் இப்பொழுது நீங்கள் ரிவர்ஸ் வரிசையை அழுத்தினாள் செய்தால் நீங்கள் இந்த வரிசையை பெறலாம் இவை சரியா இப்போது நீங்கள் கம்பிளிமெண்டரி ஸ்டாண்டை பெறலாம் அடுத்த படி நிலை என்னவென்றால் நம்மிடம் டி என் ஏ வரிசை இருக்கும் போது நீங்கள் அதை ப்ரோட்டின் ஆக ட்ரான்ஸ்லேட் செய்வதற்கு உங்களுக்கு புரோட்டின் சிந்தேசிஸ் படிநிலை தேவைப்படுகிறது மாணவர் ட்ரான்ஸ்கிரிப்ஷன் ஓன்று ட்ரான்ஸ்கிரிப்ஷன் மற்றொன்று ட்ரான்ஸ்லேஷன் ஆக இருக்கிறது இவற்றில் டி என் ஏ என்னவாக மாறுகிறது மாணவர் மெசஞ்சர் மெசஞ்சர் ட்ரான்ஸ்கிரிப்ஷன் மூலம் மெசஞ்சர் ஆர் என் ஏ உருவாகிறது ட்ரான்ஸ்லேஷன் மாணவர் புரோட்டின் மெசஞ்சர் ஆர் என் ஏ ப்ரோட்டின் ஆக மாறுகிறது எனவே 2 படி நிலை உள்ளது ஒன்று டி என் ஏ ஆர்என்ஏ வாக மாறுவது இவற்றில் டி என் ஏ 4 வகையான பேஸ்கல் வைத்திருக்கிறது அவை ATCG மாணவர் U U C G சரி டி என் ஏ வரிசையில் A T C G உள்ளது ஆனால் ஆர் என் ஏ வரிசையில் இதுபோல் இல்லை மாறாக ஆர் என் ஏ வில் தைமின் பதிலாக உராசில் ஆர் என் ஏ பாலிமரேஸ் முக்கியமாக ட்ரான்ஸ்கிரிப்ஷன்வேலை செய்கிறது மேலும் ரிபோசோம் எம் ஆர் என் ஏ விலிருந்து புரோட்டின் ஆக டிரன்ஸ்லட் செய்வதற்கு முக்கிய காரணமாகும் 3 நியூக்ளியோடைடு இணைந்து ஒரு கோடன் உருவாகிறது ஒவ்வொரு கோடானும் ஒரு அமினோ ஆசிட் உருவாவதற்கு காரணமாகிறது எனவே 4 வெவ்வேறு நியூக்ளியோடைடு கள் இருக்கிறது ஆனால் எத்தனை அமினோ ஆசிட் ரிசிடுஸ் இருக்கிறது அவை 20 அதனால் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு என்பது இயலாது நாம் அவ்வாறு செய்தால் நான்கு நியூக்ளியோடைடு கள் 4 அமினோ ஆசிட் களை கொண்டாள் ஆனால் நம்மிடம் 20 உள்ளது இந்த இணைப்பு இருந்தால் எத்தனை இணைப்பு உள்ளது மாணவர் 16 நாளுக்கு நாலு 16 சமம் அது சாத்தியமில்லை ஏனெனில் நம்மிடம் 20 உள்ளது இவை 3 சேர்க்கைகளை கொண்டுள்ளன அப்படியானால் எத்தனை சாத்தியங்கள் உள்ளன மாணவர் 64 3 முதல் 3 வரை 64 சாத்தியங்கள் உள்ளன நாளுக்கு நாலு 64 சேர்க்கைகள் கொடுத்தாள் ஆனால் நம்மிடம் வெவ்வேறு இருபது அமினோ ஆசிட்கள் உள்ளன அதனால் ஒரே அமினோ ஆசிட் குறிக்கும் பல கோடான கள்இருக்கிறது அவற்றை நாம் டிஜனரசி என்று அழைக்கிறோம் ஒரே 3 வெவ்வேறு கோடானகளுக்கு ஒரு 3 ஒரு கோடான் அல்ல தவிர ஒரே அமினோ ஆசிட் இதற்கான குறியீடாகும் நாம் பினிலாலனினே சரியாக பார்க்கிறோம் எனவே இதற்கான குறியீடு UUU மற்றும்UUC என 2 கோடான கள் இருக்கிறது அமினோ ஆசிட் லியூஸின் குறியீடு கோடான கள் அவை UUA UUG CUU CUC CUA மற்றும் CUG நிறுத்து கோடான் ஒன்று உள்ளது அவை என்ன மாணவர்UGA UAA மற்றும் UAG UGA ஒரு நிறுத்து கோடான் ட்ரிப்டோபான் இன் கோடான் UGG ப்ரோட்டீன் வரிசையில் ட்ரிப்டோபான் குறைவாக தோன்றுவதற்கு இதுவும் ஒரு காரணம் அதனால் 20 அமினோ ஆசிட் ல் 18 மட்டுமே ஒன்றுக்கு மேற்பட்ட கோடுகளால் கோட் செய்யப்படுகிறது இவற்றை நாம் டிஜனரசி என்று அழைக்கிறோம் உங்களிடம் டிஎன்ஏ வரிசை இருந்தால் அல்லது ஆர் என் ஏ வரிசை இருந்தால் புரத வரிசை பெற முடியுமா அல்லது நாம் என்ன செய்வது ஏசிஜி என்றால் என்ன ஏஜிசி எஸ்ற் காக ஏசிசி டி காக பிறகு யுஜிசி சிஸ்டின் கோட் செய்கிறது சிஸ்டின் ஜி சி ஏ அலநின் கோட் செய்கிறது யுஜிசி சிஸ்டின் மற்றும் ஏ ஏ சி அஸ்பர்ஜெயின் சி ஜி ஏ அர்ஜுநைன் ஏ யு ஜி மெத்தியோனைன் கோட் செய்கிறது எனவே இந்த வரிசையில் என்ன நடக்கலாம் நீங்கள் நியூக்ளியோடைடு நீக்கம் செய்தால் உங்களுக்கு ஒரே மாதிரியான அல்லது வெவ்வேறு வரிசை பெறமுடியுமா மாணவர் வெவ்வேறு வரிசை வெவ்வேறுவரிசை சரி இப்போது கோடான்கள் இருக்கிறது மாணவர் சி ஜி யு சி ஜி யு மாணவர் சி சி ஜி சி சி ஜி மாணவர் சி ஏ யு சிஏ யு மாணவர் ஜிசிஏ ஜிசிஏ மாணவர்ஏசிசி ஏசிசி ஏசிசி மாணவர் ஜிஏஏ ஜிஏஏ மாணவர் யுஜிஏ யுஜிஏ சரி சி ஜி யு எதை கோட் செய்கிறது மாணவர்அர்ஜுநைன் அர்ஜுநைன் சரிஅர்ஜுநைன் மாணவர் அலனின் இது அலனைன் ஹிஸ்டைடின் ஜி ஏ அலனைன் டி ஜிஏஏ ஜிஏஏ மற்றும் யுஜிஏ யுஜிஏ ஆகியவை ஸ்டாப் கோடான் அவர்கள் இங்கே ஒரு ஸ்டாப் கோடனை வைப்பார்கள் எனவே நீங்கள் ஒரு நியூக்ளியோடைடை அகற்றினால் உங்களிடம் டி ஏ வரிசை இருந்தால் நாங்கள் கோடனை எங்கு தொடங்குகிறோம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டிய புரோட்டின் வரிசையை நான் தேடுவேன் இல்லையெனில் வெவ்வேறு புரோட்டின் வரிசைகளைப் பெறுவீர்கள் பல்வேறு வளங்கள் உள்ளன நீங்கள் ப்ரோக்ராமிங் பயன்படுத்தலாம் அவற்றின் மூலம் ஆர் என் ஏ வரிசை மற்றும் புரோட்டின் வரிசை ட்ரான்ஸ்லேட் செய்யலாம் முதலில் எந்த செய்தி தேவைப்படுகிறது உள்ளீட்டு வரிசை மற்றும் ஆர் என் ஏ வரிசை தேவைப்படுகிறது எனவே ஆர் என் ஏ வரிசையில் ப்ரோட்டின் பெறுவதற்கு புரோகிராம் எப்படி எழுதுவது என்ன உள்ளிட்டு தேவைகள் இருக்கிறது மாணவர் வரிசை முதலில் ஆர் என் ஏ வரிசை சரி ஆர் என் ஏ வரிசை தேவைப்படுகிறது மாணவர்ஏ சி யு ஏ சி யு ஜி சி மாணவர் ஏ யு ஏ யு மாணவர் ஜி ஜி உங்களிடம் ஆர் என் ஏ வரிசை இருக்கிறது பிறகு வேறு என்ன செய்தி தேவைப்படுகிறது கோடு சரி நீங்கள் மேப்பிங் பெறலாம் அதற்காக அமினோ ஆசிட் கோடான் கொண்ட அட்டவணை இருக்கிறது அவற்றிலிருந்து ஒவ்வொரு அமினோ ஆசிட்க்கானா கோடுகளை பெறமுடியுமா பிறகு நீங்கள் எதைப் பெறலாம் முதலில் ஆர் என் ஏ வை ட்ரிப்பிளட்களாக மாற்றி இரண்டு கோடுகள் இருக்கிறது அதனால் 3 நியூக்ளியோடைடுகல் 3 துண்டுகளாக வெட்ட சொல்லவும் ஓவர்லப்பிங் கிடையாது எனவே அடுத்த ஒன்றிலிருந்து தொடங்கும்போது நான் ஓவர்லப்பிங் மிகவும் முக்கியம் எனவே நீங்கள் அட்டவணையுடன் கூட கோடான்களுடன் தொடர்புபடுத்தி வரிசையை மேப் செய்ய வேண்டும் மற்றும் இறுதியாக அமினோ ஆசிட் பெறலாம் இறுதியாக வரிசையின் கடைசி வரை செய்தாள் புரோட்டின் வரிசை பெறலாம் அதனால் ஆர்என்ஏ வரிசையை படித்து ஆர்என்ஏ வரிசையை துண்டாக்கி மூன்று நியூக்ளியோடைடுகளாக மாற்றி மாற்றும் வரிசை ஒவ்வொரு கோடான்களுக்கு மற்றும் ப்ரோட்டின் வரிசை கடைசிவரை கிடைக்கும் வரை அட்டவணையில் இருந்து கோடான் ஐ பார்க்கவும் பல்வேறு வளங்கள் இலக்கியத்தில் இருக்கிறது மீண்டும் எம்போஸ் சாஃப்ட்வேர் பயன்படுத்தி ஆர்என்ஏ வரிசையை ட்ரான்ஸ்லேட் செய்வதன்மூலம் புரோட்டின் வரிசை பெறலாம் இங்கே நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பார்க்கலாம் இந்த மாடல் எம்போஸ் சாஃப்ட்வேரில் இருக்கிறது இங்கே நீங்கள் இந்த வரிசையை வைத்தால் அவை வேறு ஒரு பிரேமில் கேட்கும் எனவே அங்கே ஆறு வெவ்வேறு பிரேம்கள் இருக்கிறது எத்தனை பிரிவுகள் உள்ளன மாணவர் 6 ஆறு பிரேம்கள் சரி என்னென்ன அவை மூன்று ஃபார்வேர்ட் பிரேம்கள் மற்றும் 3 நான் ஸ்லைடில் விவரிக்கிறேன் இந்த தருணத்தில் இந்த வரிசையை நீங்கள் எடுத்தாள் இந்த புரோட்டீன் வரிசையை மாற்றுவதற்காக கேட்டாள் இதை ஒத்த வரிசையை நீங்கள் பார்த்தால் இந்த ஒத்த வரிசை ஏசி ஜி என எடுத்துக்காட்டாக நான் காட்டுவேன் எனவே நான் ஒத்த வரிசையை டி சி ஏ சி என் ஆர் எம் எக்ஸ் பெறுவேன் நீங்கள் ஒத்த வரிசையை வெட்டினால் ஒவ்வொரு வரிசைக்கும் நீங்கள் ஆறு படிக்கும் பிரேம்கள் பெறலாம் எத்தனை படிக்கும் பிரேம்கள் பெறலாம் ஃபார்வேர்ட் திசையில் மூன்று தலைகீழ் திசையில் 3 நீங்கள் ஃபார்வேர்ட் திசையில் 3 ஐ எவ்வாறு பெறுவீர்கள் எடுத்துக்காட்டாக இது 5' முதல் 3' வரை டி ஏ வரிசை சரியானது எனவே நீங்கள் கோடான் 3 நியூக்ளியோடைட்களைத் தொடருங்கள் எனவே நீங்கள் அதை சி ஏ ஏ டி ஜி ஜி ஜிடிஏ மற்றும் பலவற்றை டி ஏவில் அழைக்கவும் இப்போது நான் கியூ க்கான சி ஏ ஏ குறியீடுகளையும் டபிள்யூ க்கான டி ஜி ஜி குறியீட்டையும் l க்கான இந்த குறியீட்டையும் அமரும்போது நீங்கள் இதனுடன் செல்லுங்கள் எனவே இது அமினோ ஆசிட் வரிசையை சரியாகப் பெறுகிறது இது ஒன்றாகும் இரண்டாவதாக இதை ஒரு சி வெளியே எடுக்கிறது பின்னர் நீங்கள் மற்றொன்றில் 3 ஐ உருவாக்குகிறீர்கள் எனவே ஏ ஏ டி ஜிஜிசி டி ஏஜி மற்றும் பல இப்போது அமினோ ஆசிட்ற்கான இந்த அட்டவணையை சரிபார்க்கிறேன் எனவே இங்கே நீங்கள் அமினோ ஆசிட் காணலாம் மூன்றாவது இதை நீங்கள் சி மற்றும் ஏ 4ற்கு எடுத்துச் சென்றால் அது சி ஏ மற்றும் ஏடிஜி ஜிசிடி ஏஜிஜி டிஏசி மற்றும் பலவற்றிலிருந்து தொடங்குகிறது எனவே இப்போது ஒவ்வொரு கோடனையும் அட்டவணையில் பார்த்தால் உங்களுக்கு மார்ட் கிடைக்கும் மேலும் மீண்டும் என்ன செய்தால் என்ன நடக்கும் மாணவர் மீண்டும் அதே இது டிஜிஜி என்றால் சரியாகச் சொல்லும் இந்த அமினோ ஆசிட் உங்களிடம் இல்லை என்பது இங்கிருந்து தொடங்கும் ஆனால் நீங்கள் அதே வரிசையிலிருந்து தொடங்குகிறீர்கள் எனவே இந்த விஷயத்தில் நீங்கள் மூன்று வெவ்வேறு புரோட்டீன்ப் பெறுவீர்கள் அதேபோல் ரிவர்ஸ் பிரேம்லும் எனவே ரிவர்ஸ் பிரேம்மை எவ்வாறு பெறுவது மாணவர்ரிவர்ஸ் ரிவர்ஸ் கம்பிளிமெண்ட் சரியானது எனவே இந்த 5 முதல் 3 வரை இருக்கட்டும் இப்போது நீங்கள் கம்பிளிமெண்ட் உரிமையை எடுத்துக் கொண்டால் நீங்கள் கம்பிளிமெண்ட் எடுத்துக் கொண்டால் அது 3 முதல் 5 திசையை சரியாகப் பெறும் அதை நீங்கள் சரியாகத் திருப்பினால் அவர்கள் கொடுக்கும் அதே ஸ்டாண்ட்ப் பெறுவீர்கள் 5 பிரைம் 3 பிரைம்த்திலிருந்து இந்த 5 'முதல் 3' வரிசையில் நீங்கள் இங்கே கோடன்களை சிடிசி ஜி ஜி ஏ டிடிடி ஆக உருவாக்குகிறீர்கள் மேலும் இது எல் க்கான குறியீடு ஜி க்கான ஜிஜிஏ குறியீடு மற்றும் டபிள்யூ எஃப் க்கு டிடிடி குறியீடு இப்போது நீங்கள் அமினோ ஆசிட்ங்களைப் பெறலாம் அதேபோல் நீங்கள் இரண்டு மற்றும் மூன்றாவது பிரேமை எடுத்துக்கொள்ளுங்கள் ஏனெனில் அவற்றின் மொத்தம் ஆறு வெவ்வேறு வகைப்படும் அவற்றில் மூன்று ஃபார்வேர்ட் பிரேம்கள் மற்றும் மூன்று விவரங்கள் எனவே நீங்கள் ட்ரான்ஸ்லட் பயன்படுத்தலாம் ஆறு வெவ்வேறு பிரிவுகளை பெறுவதற்கு இங்கே நீங்கள் இன்புட் வரிசையை கொடுக்கலாம் மற்றும் உங்களுக்கு ஒரு ஒரு விருப்பம் இருக்கிறது அவை ஃபார்வேர்ட் ரீடிங் பிரேம்கள் அல்லது ரிவர்ஸ் ரிடிங் பிரேம்கள் அனைத்தும் இருக்கிறது அனைத்து ஆறு பிரேம்களுடன் சொல்லும்போது நீங்கள் ஆறு பிரேம்கள் அழுத்தலாம் அதனால் நீங்கள் வரிசையைப் பெறலாம் அவை ஃபார்வேர்ட் பிரேம் 123 மற்றும் ரிவர்ஸ் 123 அதனால் பிறகு அதை எம்போஸ் சாஃப்ட்வேர் உடன் செல்லும்போது நீங்கள் வெவ்வேறு கருவிகளை பார்க்கலாம் ஏனெனில் அனைத்தும் வெவ்வேறு மதிப்புகளை கொண்டிருக்கின்றன மற்றும் அவை நமக்கு தருகின்றன எம்போஸ் மூலம் டி என் ஏ அல்லது ஆர் என் ஏ வரிசையின் தன்மையின் அம்சத்தை பெறலாம்